மூன்று பேஸ் ஒத்திசைவு இயந்திரங்கள் ஒரு ஸ்டேட்டரைக் கொண்டிருக்கும் இது விநியோகிக்கப்பட்ட வைண்டிங் கொண்ட மூன்று பேஸ் ஆர்மெச்சரைக் கொண்டிருக்கும் ரோட்டரில் புலம் அமைப்பு இருக்கும் என்று நாம் சொன்னோம் இது டி சி மின்னோட்டத்தால் எக்ஸைட் செய்யப்படும் சி மின்னோட்டம் இருந்தால் நான் ஒரு நிலையான வட துருவத்தையும் தென் துருவத்தையும் உருவாக்கப் போகிறேன் மேலும் அதை பிரைம் மூவர் மூலம் அதை சுழற்றப் போகிறேன் பிரைம் மூவர் மூலம் அதை சுழற்றும்போது ஸ்பேஸ் விநியோகிக்கப்பட்ட முறையில் வைக்கப்படும் ஆர்மேச்சர் வைண்டிங்க்குகள் இந்த காந்தப்புலத்தை எதிர்கொள்ளப் போகின்றன எனவே நான் A A' B B' C C' ஆகியவற்றை பெறப் போகிறேன் பின்னர் நான் காந்தத்தை வைத்திருக்கப் போகிறேன் அநேகமாக நான் காந்தத்தை இதுபோன்று காட்ட முடியும் நான் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் ஒருவேளை இது இந்த திசையில் சுழலும் இது DC மின்னோட்டத்தால் எக்ஸைட் செய்யப்படுகிறது இது எக்ஸைட் செய்யப்பட பின் அது ஒரு குறிப்பிட்ட திசையில் சுழலும் பெரும்பாலும் கடிகார எதிர் திசையில் சுழற்சியின் வழக்கமான திசையாக இதை எடுத்துக்கொள்கிறோம் இது ஷாப்ட் இது சுழற்றப்பட்டவுடன் நான் தூண்டப்பட்ட ஈ எஃப் களைக் கொண்ட A பேஸ் B பேஸ் மற்றும் C பேஸ் ஆகியவற்றைக் கொண்டிருக்கப் போகிறேன் அவை ஒன்றுக்கொன்று 120 டிகிரிகளால் ஷிப்ட் செய்யப்பட்டிருக்கும் இரண்டு துருவங்களைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக நான் பல துருவங்களைக் கொண்டிருக்கலாம் இந்த நிலையில் ஸ்டேட்டர் வைண்டிங் ஆனது ஒரு மின் தூண்டல் இயந்திரத்தின் விஷயத்தில் நாம் பேசியதைப் போன்ற பல A பேஸ் வைண்டிங்க்குகள் பல B பேஸ் வைண்டிங்க்குகள்பல C பேஸ் வைண்டிங்க்குகள் கொண்டிருக்கும் இது 4 துருவமாக இருந்தால் நாம் A Al A1 A1l B Bl B1 B1l என சொன்னோம் ஒத்திசைவான இயந்திரங்களின் விஷயத்திலும் இதே போன்ற விஷயங்கள் தான் நடக்கும் அதனால்தான் மின் தூண்டல் மோட்டாரின் ஸ்டேட்டர் கட்டமைப்பைப் பற்றி நான் விவாதித்தபோது அதை சொன்னேன் மின் தூண்டல் இயந்திரத்தின் ஸ்டேட்டர் கட்டமைப்பை ஒத்திசைவான இயந்திரத்தின் ஸ்டேட்டர் கட்டமைப்போடு ஒப்பிடும்போது ஸ்டேட்டர் அமைப்பு முற்றிலும் ஒரே மாதிரி இருக்கிறது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் அதிர்வெண் ஆனது துருவங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்தது என்று நான் சொல்வேன் எனவே f p 2 ஆனது வேகம் எதுவாக இருந்தாலும் எனக்குக் கொடுக்கும் ஸ்டேட்டரில் செலுத்தப்படும் மின்னோட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் என்னிடம் இருந்தால் அதிர்வெண்ணால் நிர்வகிக்கப்படும் ஒரு சுழலும் காந்தப்புலத்தை நான் பெறப்போகிறேன் வினாடிக்கு n வேகத்தில் சுழலும் ஒரு பிரைம் மூவர் எனக்கு இருந்தால் அதற்கேற்ப நான் ஸ்டேட்டர் வைண்டிங்குகளில் தூண்டப்பட்ட அதிர்வெண்ணைப் பெறப் போகிறேன் இது பொறுத்து இருக்கும் இது ஒரு வினாடிக்கான சுழற்சிகள் f ஆனது ஸ்டேட்டரில் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் அல்லது தூண்டப்பட்ட ஈ எஃப் இன் அதிர்வெண்ணாக இருக்கும் மற்றும் p ஆனது துருவங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் நான் அதை ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்தோ அல்லது ரோட்டார் பக்கத்திலிருந்தோ பார்த்தால் அது சமமாக இருக்கும் அதாவது இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் இது போன்ற ஒரு சிக்கல் உள்ளது ரோட்டாரில் இரண்டு வகைகள் இருக்கலாம் என்று நாம் சொன்னோம் இது மின்காந்தத்தால் ஆனது எனில் இந்த விஷயத்தில் அதை ஒரு வூண்ட் புலம் என்று அழைக்கிறோம் எனவே எந்த விஷயத்தில் இது டி சி மின்னோட்டத்தால் எக்ஸைட் செய்யப்பட போகிறது எனவே இதை ஒரு மின்காந்த புலம் அல்லது வூண்ட் புலம் என்று அழைக்கிறோம் இந்த விஷயத்தில் நாம் இரண்டு வகைகளைப் பற்றிப் பேசினோம் ஒரு வகையில் ரோட்டார் மற்றும் ஸ்டேட்டர் இடையிலான காற்று இடைவெளி எதுவாக இருந்தாலும் அது ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த விஷயத்தில் அதை ஒரு உருளை ரோட்டார் என்று அழைக்கிறோம் ரோட்டார் பக்கத்தில் இருந்து எந்தவிதமான புரோட்ரஷனும் இல்லை நீங்கள் ஒரு உருளை ரோட்டரின் விஷயத்தில் ஒரே சீரான காற்று இடைவெளியை பெறுவீர்கள் எனவே இது பொதுவாக அதிவேக ஆல்டர்னேட்டர் அல்லது அதிவேக இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே சுமார் 3000 ஆர்பிஎம் அதேசமயம் முக்கிய துருவ அமைப்பு ஆனது குறைந்த வேகத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஒருவேளை 500 ஆர் ரோட்டர் கட்டமைப்பை முழுவதுமாக சிதைப்பதில் மையவிலக்கு சக்திகள் முக்கிய பங்கு வகிக்காத வகையில் இது சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது பின்னர் ஒரு நிரந்தர காந்த இயந்திரம் அல்லது நிரந்தர காந்த ரோட்டார் பற்றி பேசினோம் எனவே இது ரோட்டார் கட்டமைப்பில் நிரந்தர காந்தங்களைக் கொண்டிருக்கப் போகிறது இதில் எந்த எக்ஸைடேசன் ம் தர தேவையில்லை இது நிரந்தர காந்தத்தின் உதவியுடன் இயந்திரம் அதன் சொந்த எக்ஸைடேசன் ஐ உருவாக்க அனுமதிக்கும் எனவே ஒட்டுமொத்தமாக இயந்திரமானது ரோட்டார் காந்தங்கள் காரணமாக உருவாக்கப்படும் ஒரு சுழலும் காந்தப்புலத்தைக் கொண்டிருக்கும் ஸ்டாட்டரில் தூண்டப்பட்ட ஈ எஃப் காரணமாக மின்சாரம் உருவாக்கப்பட்டது இது தூண்டப்பட்ட மின்னோட்டத்திற்கு செலவாகும் மூன்று பேஸ் மின்னோட்டம் ஆகும் இது நிச்சயமாக ஒரு சுழலும் காந்தப்புலத்தை உருவாக்குகிறது இறுதியில் இந்த இரண்டு புலங்களும் ஒன்றையொன்று தங்களை இணைத்துக் கொள்கின்றன அது ஒரு ஜெனரேட்டர் அல்லது மோட்டார் எதுவாக இருந்தாலும் இதுதான் நடக்கும் புலங்கள் அடிப்படையில் ஒன்றையொன்று தங்களை இணைத்துக் கொள்கின்றன இப்போது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தில் பொதுவாக சக்தி காரணி கட்டுப்பாட்டுக்கான வாய்ப்பு உள்ளது என்றும் நாங்கள் சொன்னோம் ஏனென்றால் நான் எக்ஸைடேசன் தரப் போகிறேன் குறிப்பாக இது ஒரு மோட்டார் என்றால் நான் ஸ்டேட்டரிலிருந்தும் ரோட்டரிலிருந்தும் எக்ஸைடேசன் தரப் போகிறேன் அதேசமயம் ஒரு மின் தூண்டல் மோட்டரில் நான் ஸ்டேட்டரிலிருந்து மட்டுமே எக்ஸைடேசன் தரப்போகிறேன் எனவே ஸ்டேட்டர் ஆனது ஒரு ஃப்ளக்ஸ் ஐ நிறுவ ஒரு காந்த மின்னோட்டத்தை ஈர்க்கிறது சுமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது அடிப்படையில் ஒரு ஃப்ளக்ஸ் ஐ நிறுவப் போகிறது ஒத்திசைவான இயந்திரங்களின் விஷயத்திலும் இதேதான் நடக்கிறது ரோட்டார் பக்கத்திலிருந்து மட்டுமே நான் ஃப்ளக்ஸ் ஐ நிறுவுகிறேன் என்றால் இப்போது அது மட்டுமே போதுமானதாக இருக்கும் எனில் அது ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து காந்தமாக்கும் மின்னோட்டத்தை இனி ஈர்க்க வேண்டியதில்லை ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் அது இப்போது உண்மையான சக்தியை உருவாக்குவதை நோக்கி செல்லும் இது திருப்பு விசை வடிவத்தில் வெளிப்படுகிறது இது மோட்டாரை சுழற்றுகிறது ரோட்டார் பக்கத்திலிருந்து வரும் ஃப்ளக்ஸ் போதுமானதாக இருந்தால் எனக்கு எந்த எதிர்வினை சக்தியும் இருக்காது எனவே இது ரோட்டார் பக்கத்திலிருந்து வருகிறது எனவே எந்த விஷயத்தில் ஸ்டேட்டர் பக்கத்தில் இருந்து ஸ்டேட்டரில் எந்த எதிர்வினை மின்னோட்டமும் இருக்காது இதன் காரணமாக எனக்கு யூனிட்டி சக்தி காரணி இருக்கும் இது அமைப்பில் ஒரு எதிர்ப்பை நான் இணைத்ததைப் போல செயல்படும் நான் மூன்று எதிர்ப்புகளை உருவாக்கியிருந்தால் அது மூன்று பேஸ் வழங்கல் இது ஒரு யூனிட்டி சக்தி காரணி மின்னோட்டத்தை ஈர்க்கும் அது எவ்வளவு திருப்பு விசையை உருவாக்க வேண்டும் என்பதைப் பொறுத்து இப்படி நடந்து கொள்ளும் மாறாக நான் போதுமான அளவு ஃப்ளக்ஸ் ஐ பெறவில்லை எனில் பற்றாக்குறை உண்மையில் கவனிக்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து சில எதிர்வினை மின்னோட்டத்தை நான் பெறப்போகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டேட்டர் ஆனது ஒரு மின் தூண்டலை போல செயல்படப் போகிறது எனவே பின்தங்கிய சக்தி காரணி சுமை போல செயல்படுகிறது மறுபுறம் நான் அதிக ஃப்ளக்ஸ் கொடுக்கப் போகிறேன் என்றால் இந்த வகையில் தேவைப்படுவதை விட ஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக அது அதிகப்படியான எதிர்வினை சக்தியை கிரிட் க்கு மீண்டும் வழங்கப் போகிறது அதாவது மூன்று பேஸ் விநியோகத்திற்கு அதிகப்படியான எதிர்வினை சக்தி திரும்ப வரும் எனவே இந்த விஷயத்தில் இந்த இயந்திரம் ஒரு மின்தேக்கியைப் போல நடந்து கொள்ளப் போகிறது ஒரு தொழிற்சாலையில் N எண்ணிக்கையிலான மின் தூண்டல் மோட்டார்கள் உள்ளன எனில் அவை அனைத்தும் பின்தங்கிய மின்னோட்டத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றன எனில் உண்மையில் ஒரு பெரிய அளவிலான எக்ஸைடேசன் வழங்குவதன் மூலம் ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தால் அந்த எதிர்வினை சக்தியை ஈடுசெய்ய முடியும் அதனால் அது ஒரு மின்தேக்கி போல செயல்படுகிறது எனவே இது எனது மின்னழுத்தம் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் இதை நான் ஒரு பேசார் வரைபடமாகக் காட்டுகிறேன் மின் தூண்டல் மோட்டாரில் சுமை இருந்தால் அதன் மின்னோட்டத்தை நான் இங்கே எங்காவது பெறப் போகிறேன் எனவே இது மின் தூண்டல் மோட்டரின் சக்தி காரணியாக இருக்கும் மற்றும் இது மின் தூண்டல் மோட்டரின் மின்னோட்டமாகும் அதேசமயம் ஒத்திசைவான மோட்டார் மின்னோட்டத்தை நான் சரி செய்ய முடியும் அது எந்த இயந்திர சுமையையும் கொண்டிருக்கவில்லை என்றால் எனக்கு எதிர்வினை மின்னோட்டம் மட்டுமே இருக்கலாம் இது எந்தவொரு உண்மையான சுமையையும் கொண்டிருக்கவில்லை என்றால் வழங்கப்பட்ட உண்மையான சக்தியும் உண்மையில் மிகக் குறைவாகவே இருக்கும் மின்னோட்டம் முற்றிலும் ரியாக்ட்டிவ் என்று நான் காட்டுகிறேன் அது 90 டிகிரி எனவே இது ஒரு மின்னோட்டத்தை ஈர்க்கும் தூய மின்தேக்கி போன்றது அல்லது ஓரளவு சுமை இருந்தால் நான் இதைப் போன்ற ஒரு மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கலாம் இது ஒத்திசைவான இயந்திரத்தின் I ஆக இருக்கலாம் ISM1 ஒரு சுமை ஏற்றப்பட்ட ஒத்திசைவான மோட்டாரை அதிக எக்ஸைடேசன் உடன் காட்டுகிறது அதேசமயம் இங்கே நான் காட்டுவது ISM2 ஒரு மிதக்கும் அல்லது சுமையில்லா ஒத்திசைவான மோட்டார் அதனால்தான் எந்த உண்மையான சக்தியும் அல்லது உண்மையான மின்னோட்டமும் இயந்திரத்தால் ஈர்க்கப்படுவதை நீங்கள் காணவில்லை இது 90 டிகிரியில் இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஐ எழுத முயற்சித்தால் ஒரு பேஸ் க்கான அடிப்படையில் உண்மையான சக்தியாக இருக்கும் இந்த விஷயத்தில் உண்மையான சக்தி 0 ஆகும் ஒத்திசைவான இயந்திரம் உண்மையில் எந்த சுமையும் கொண்டிருக்கவில்லை அது எந்த சுமைகளுக்கும் எந்த சக்தியையும் வழங்கவில்லை அதுதான் இதன் பொருள் இயந்திரத்தின் செயல்பாட்டுக் கொள்கைக்கு திரும்பி வாருங்கள் குறிப்பாக மோட்டார் க்கு மூன்று பேஸ் வைண்டிங்குகளின் காரணமாக நான் ஒரு சுழலும் காந்தப்புலத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னேன் இது ஸ்டேட்டரில் இடம் விட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளது இதில் நேரம் விநியோகிக்கப்பட்ட மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது அதாவது மூன்று பேஸ் மின்னோட்டம் எனவே இது ஸ்டேட்டர் சுழலும் காந்தப்புலமாக இருக்கும் நிரந்தர காந்தம் அல்லது மின்காந்தம் காரணமாக உருவாக்கப் பட்ட வட துருவத்தையும் தென் துருவத்தையும் கொண்டிருக்கும் ரோட்டார் என்னிடம் உள்ளது நான் செலுத்திய மின்சாரம் நான் செலுத்தியது டி சி மின்னோட்டம் ஆகும் இது சுழலும் காந்தப்புலம் நான் ஒருவேளை தென் துருவத்தையும் வட துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் இந்த நேரத்தில் இது இப்படி இருக்கும் இதன் காரணமாக ரோட்டார் தென் துருவத்தை நோக்கி ஈர்க்கப்படும் அது கடிகார திசையில் செல்ல முயற்சிக்கலாம் இது ஸ்டேட்டரின் துருவத்துடன் பூட்டிக் கொள்ள கடிகார திசையில் செல்ல முயற்சிக்கும் ஆனால் அதே நேரத்தில் ரோட்டார் ஆனது அதன் செயலற்ற தன்மையால் இன்னும் சற்று நகரும் அதற்கு சிறிது நேரம் ஆகும் ஆனால் சுழலும் காந்தப்புலம் உண்மையில் மிக மிக அதி வேகத்தில் இயங்குகிறது அது அதிவேகத்தில் இயங்கினால் எந்த நேரத்திலும் திடீரென வட துருவம் இங்கு வருவதையும் தென் துருவம் இங்கு வருவதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் எனவே இது மிக வேகமாக நகரப் போகிறது ஒருவேளை இது t t0 நேரத்தில் இருக்கலாம் இது t t1 நேரத்தில் இருக்கலாம் ஏனெனில் இது அரை சுழற்சி தான் ரோட்டார் வேகத்தை எடுக்க நினைக்கும் நேரத்தில் ஸ்டேட்டர் புலத்துடன் சீரமைத்திருந்தாலும் கூட அதனால் அதை செய்ய முடியாது ஸ்டேட்டர் புலம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 180 டிகிரியை தாண்டி விட்டது இப்போது அது விரட்டும் எனவே தொடர்ச்சியாக ஈர்ப்பும் விரட்டலும் நடைபெறுவதையும் துருவங்களில் ஒருவித குறைந்து வரும் இயக்கம் அல்லது அதிர்வு மட்டுமே உருவாகும் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் எனவே இயல்பாகவே ஒத்திசைவான மோட்டார் சுயமாக தொடங்காது எனவே இது ஒரு மின் தூண்டல் மோட்டார் போல இது இயல்பாகவே சுயமாகத் தொடங்காது எனவே நாம் மாறி அதிர்வெண் விநியோகத்தை தருகிறோம் ஆரம்பத்தில் நாம் கொடுப்பது 0 25 ஹெர்ட்ஸ் பின்னர் 0 5 ஹெர்ட்ஸ் கொடுப்போம் இது 50 ஹெர்ட்ஸ் வரை செல்லும் என்ன நடக்கும் என்றால் அதிர்வெண்ணை மெதுவாக அதிகரிக்கும் போது ஸ்டேட்டரின் சுழலும் காந்தப்புலத்தைப் பிடிக்க ரோட்டருக்கு போதுமான நேரம் கொடுக்கிறீர்கள் எனவே இது மேலும் மேலும் இழுக்கப்பட்டு அதன் காரணமாக ஸ்டேட்டரின் சுழலும் காந்தப்புலத்தின் வேகத்தை பிடிக்கிறது ரோட்டார் ஒத்திசைவு வேகத்தில் சரியாக வேலை செய்கிறது அல்லது வேலை செய்யாது ஒத்திசைவான மோட்டார் ஒத்திசைவான வேகத்தில் மட்டுமே இயங்கும் அல்லது வேறு எந்த வேகத்திலும் இயங்காது இது ஒத்திசைவான மோட்டார் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் இதுதான் இது ஒத்திசைவான வேகத்தில் மட்டுமே இயங்கப் போவதால் இது ஒரு மின் தூண்டல் இயந்திரத்திற்கு நேர் எதிரானது மின் தூண்டல் இயந்திரம் ஒத்திசைவான வேகத்தில் இயங்க முடியாது அது எப்போதும் ஒத்திசைவு வேகத்தை விட குறைவான வேகத்தில் தான் இயங்கும் ஒத்திசைவான மோட்டாரைத் தொடங்குவதற்கான முறைகளில் இதுவும் ஒன்றாகும் வழக்கமாக பயன்படுத்தப்படும் மற்றொரு முறை ஏனெனில் உங்கள் வகுப்பு தோழர்கள் சிலர் நேற்று கேட்டார்கள் நீங்கள் ஏன் ரோட்டரில் குறுகிய சுற்றாக இருக்கும் ஒருவித வைண்டிங் வைக்க கூடாது என அப்படி வைத்தால் இந்த விஷயத்தில் அது ஒரு மின் தூண்டல் இயந்திரம் போல நடந்து கொள்ளும் இது உண்மையில் ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தில் செய்யப்படுகிறது வைண்டிங் ஆனது ஸ்டேட்டரில் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு சில பார்கள் வைத்திருப்பீர்கள் அந்த பார்கள் ஸ்குரில் கேஜ் ரோட்டார் பார்களை போலவே இருக்கும் அந்த பார்கள் மீண்டும் குறுகிய சுற்றுக்கு வரப்போகின்றன ஒருவேளை எண்டு ரிங் உதவியுடன் அல்லது அது செப்பு கடத்தியை வைப்பதன் மூலம் இவை குறுகிய சுற்றாக மாற்றப்படும் இது பயன்படுத்தப் படும் அனைத்து பார்களையும் குறுகிய சுற்றுக்கு கொண்டு செல்லப்போகிறது அந்த பார்கள் பொதுவாக டம்பர் பார்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே டம்பர் பார்கள் அடிப்படையில் ஒரு மின் தூண்டல் மோட்டரின் கேஜ் ரோட்டார் பார்களை போன்றவை எனவே நான் இயந்திரத்தைத் தொடங்க முயற்சிக்கும்போது இவை தூண்டப்பட்ட மின்னோட்டத்தைப் பெறப் போகின்றன நான் ஒரு இயந்திரத்தைத் தொடங்க முயற்சிக்கும்போது நான் எந்த வேகத்தையும் கொண்டிருக்க மாட்டேன் இதன் காரணமாக ரோட்டார் கடத்திகள் மற்றும் சுழலும் காந்தப்புல வேகம் இடையே ஒரு ஒப்பீட்டு வேகம் இருக்கும் இந்த ஒப்பீட்டு வேகம் ஆனது ஈ எஃப் இன் தூண்டலுக்கு செலவாகும் ரோட்டார் டம்பர் பார் மின்னோட்டத்திற்கும் ஸ்டேட்டர் வைண்டிங்கின் உண்மையான மின்னோட்டத்திற்கும் அல்லது இரண்டு வைண்டிங்குகளின் பிளக்ஸ் களுக்கும் இடையிலான தொடர்பு காரணமாக மின்னோட்டத்தின் தூண்டல் ஆனது இயந்திரத்தில் ஒரு திருப்பு விசையை உருவாக்கப் போகிறது தேவைப்படும் திருப்பு விசை எதுவாக இருந்தாலும் அதை பெற அந்த இரண்டும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளப் போகின்றன அந்த திருப்பு விசை இயந்திரத்தை ஒத்திசைவு வேகத்திற்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக ஓட வைக்கும் இது ஒத்திசைவான வேகத்திற்கு மிக அருகில் வரும் தருணம் நான் DC விநியோகத்தை இயக்க வேண்டும் அதுவரை நான் DC விநியோகத்தை இயக்க வேண்டியதில்லை எனவே அந்த நேரத்தில் நான் DC விநியோகத்தை இயக்கினால் உடனடியாக ரோட்டார் துருவங்கள் சென்று ஸ்டேட்டர் துருவங்கள் அல்லது சுழலும் காந்தப்புல துருவங்களுடன் பூட்டிக் கொள்ளும் அவைகள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பூட்டப் போகின்றன அதனால் இங்கே இருக்கும் பார்கள் இனி மின்னோட்டங்களை கொண்டிருக்கப்போவதில்லை ஏனென்றால் இப்போது ரோட்டார் ஒத்திசைவான வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது டேம்பேர் பார்களில் எந்தவொரு தூண்டப்பட்ட ஈ எஃப் இருப்பதையும் நீங்கள் பார்க்கப் போவதில்லை அவை எந்த வேகத்தையும் பார்க்கப் போவதில்லை எனவே ஒப்பீட்டு வேகம் இல்லாவிட்டால் டேம்பேர் பார்கள் ஒரு போலி போல அங்கேயே அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் இடையூறு ஏற்படப் போகிறது சில சமயம் வேகம் குறைகிறது அல்லது சில காரணங்களால் வேகம் மேலே செல்கிறது ஒருவேளை அதிர்வெண்ணில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஒருவித சுமை ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் அந்த நேரத்தில் வேகம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் டம்பர் செயலில் குதிக்கிறது வேகம் ஒத்திசைவான வேகமாக இருக்கும்போது டம்பருக்கு எந்த வேலையும் இருக்காது வேகம் ஒத்திசைவான வேகத்திலிருந்து வேறுபடும் போதெல்லாம் டம்பர் பார்கள் நிச்சயமாக தூண்டப்பட்ட மின்னோட்டங்களை பெறப் போகின்றன ரோட்டர் வேகம் மற்றும் சுழலும் காந்தப் புல வேகம் இடையே எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்பதைப் பொறுத்து இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் இருக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் உடனடியாக டம்பர் பாரில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் இருக்கும் அந்த டம்பர் பார் மின்னோட்டம் ஒரு திருப்பு விசையை உருவாக்கப் போகிறது இது ஒரு மின் தூண்டல் மோட்டாரின் திருப்பு விசைக்கு ஒத்ததாகும் இது இயந்திரத்தை ஒத்திசைவு வேகத்திற்குத் தள்ள முயற்சிக்கும் ஆகவே வேகத்தில் வரும் எந்த ஊசலாட்டத்தையும் டாம்ப் செய்வதால் டம்பர் பார்க்கு அந்த பெயர் கிடைத்தது இது ரோட்டர் எப்போதும் ஒத்திசைவு வேகத்தை நோக்கிச் செல்வதை உறுதிப்படுத்தப் போகிறது வேகத்தில் ஏதேனும் ஊசலாட்டம் இருந்தால் அது எப்போதும் ஊசலாட்டத்தை டாம்ப் செய்து ஒத்திசைவான வேகத்தை நோக்கி தள்ள முயற்சிக்கும் எனவே இது ரோட்டார் துருவங்களுக்கும் ஸ்டேட்டரின் சுழலும் காந்தப்புல துருவங்களுக்கும் இடையிலான பூட்டுதல் செயலுக்கு செல்கிறது இந்த வகையான பொறிமுறையை நான் ஆரம்பத்தில் இயக்கப் போகிறேன் அல்லது டேம்பேர் பார்களின் உதவியுடன் ஒரு மின் தூண்டல் இயந்திரமாகத் தொடங்கப் போகிறேன் பின்னர் அதை ஒரு ஒத்திசைவான மோட்டாராக இயக்கப் போகிறேன் இவை பொதுவாக மின் தூண்டல் தொடக்க ஒத்திசைவான ரன் மோட்டார்கள் என அழைக்கப்படுகின்றன எனவே இவை பொதுவாக குறைந்த மதிப்பீடுகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன மின் தூண்டல் இயந்திரம் ஆனது ஒரு மின்னோட்டத்தை ஈர்க்கப் போகிறது என்று சொல்லப்படுவதால் நீங்கள் அவற்றை மிக உயர்ந்த மதிப்பீடுகளில் பயன்படுத்த முடியாது இது நான் அவற்றைத் தொடங்கும்போது மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை போல கிட்டத்தட்ட 6 முதல் 8 மடங்கு வரை இருக்கும் இது இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஏனென்றால் என்னிடம் மின் தூண்டல் பார்கள் குறைவாக உள்ளன நான் பல கேஜ் ரோட்டார் பார்கள் வைத்திருக்கப் போவதில்லை எனக்கு எவ்வளவு திருப்பு விசை தேவைப்படும் என்ற பார்வையில் முழு விஷயத்தையும் நான் உண்மையில் பார்க்க வேண்டியிருக்கும் மிகப் பெரிய திறன் கொண்ட ஒத்திசைவான மோட்டார்கள் பற்றி நான் பேசும்போது மிகப் பெரியதாக இருக்கும் இந்த இயந்திரத்தைத் தொடங்க எவ்வளவு மின்னோட்டம் தேவைப்படும் எனவே தூண்டல் தொடக்க ஒத்திசைவான ரன் மோட்டார்கள் பொதுவாக ஓரளவு குறைந்த திறன் கொண்ட பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன சில கடிகாரங்கள் மைக்ரோவேவ் டர்ன்டேபிள்ஸ் ஆகியவற்றில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நிலையான வேகத்தில் சுழல இவை பயன்படும் அந்த விஷயங்கள் ஒத்திசைவான மோட்டார்கள் மூலம் இயக்கப்படுகின்றன அவை அனைத்தும் சிறிய கொள்ளளவு கொண்ட மோட்டார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு டேப் ரெக்கார்டர் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் மட்டுமே இயங்க வேண்டும் நீங்கள் அதை மிக வேகமாக அல்லது மிக மெதுவாக இயக்க முயற்சித்தால் இசை நன்றாக இருக்காது அந்த சந்தர்ப்பங்களில் நிலையான வேகத்தை நீங்கள் விரும்பினால் ஒத்திசைவான மோட்டார்கள் உண்மையில் மிகவும் உபயோகமாக இருக்கும் இதுவரை ஒத்திசைவான மோட்டார் பற்றி நிறைய பார்த்து விட்டோம் இப்போது வைண்டிங் கட்டமைப்பிற்கு சிறிது செல்லலாம் ஏனென்றால் மின் தூண்டல் இயந்திரங்களின் விஷயத்திலும் வைண்டிங்கின் கட்டமைப்பைப் பற்றி நாம் பேசவில்லை நான் ஆர்மேச்சர் வைண்டிங் பற்றி பேசுகிறேன் DC இயந்திரத்தின் விஷயத்தில் நாம் செய்ததைப் போல வைண்டிங் வரைபடம் எவ்வாறு வரையப்படுகிறது என்ற விவரத்தை நான் சொல்லப் போவதில்லை நான் எப்போது விநியோகிக்கப்பட்ட வைண்டிங் கொண்டிருந்தேன் மற்றும் எப்போது நான் குவிக்கப்பட்ட வைண்டிங் கொண்டிருந்தேன் என்பது குறித்து உங்களுக்கு ஒரு யோசனையை சொல்ல முயற்சிக்கிறேன் மின்னழுத்தம் தூண்டப்படும்போது நான் சில காரணிகளை அறிமுகப்படுத்தப் போகிறேன் தூண்டப்படும் மின்னழுத்தங்களை நான் பெற முயற்சிக்கும் போது இது ஒரு சில காரணிகளை அறிமுகப்படுத்தப் போகிறது நான் ஒரு குவிக்கப்பட்ட வைண்டிங் வைத்துள்ளேன் என்று சொல்லலாம் நான் ஒரு குவிக்கப்பட்ட வைண்டிங் வைத்திருந்தால் நான் இங்கே எல்லா A பேஸ் வைண்டிங்க்குகளையும் கொண்டிருக்கிறேன் எல்லா A பேஸ் திரும்பிய வைண்டிங்க்குகள் அல்லது கடத்திகள் நான் உண்மையில் A பேஸ் வைண்டிங்க்குகளை பார்த்தால் A பேஸ் வைண்டிங்குகளின் முழு எண்ணிக்கையிலான திருப்பங்களும் அதே நேரத்தில் வட துருவத்தை அதன் உச்சத்தில் எதிர்கொள்ளும் இதேபோல் தென் துருவமானது அதன் உச்சத்தில் அதே நேரத்தில் எதிர்கொள்ளும் நேர தாமதத்தின் அடிப்படையில் இது வேறுபட்டதாக இருக்காது அதாவது எந்த நேர தாமதமும் இருக்காது பொதுவாக மின்மாற்றியில் நாம் எழுதியதைப் போலவே மீண்டும் சமன்பாட்டை எழுதுகிறோம் நாம் என்று சொல்வோம் நான் ஒவ்வொரு பேஸ் ஐ பற்றியும் பேசுகிறேன் ஃப்ளக்ஸ் ஆனது ஒரு துருவத்திற்காநா ஃப்ளக்ஸ் ஆக இருக்கும் மற்றும் திருப்பங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு பேஸ் க்கானதாக இருக்கும் இந்த N திருப்பங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அதிகபட்ச ஃப்ளக்ஸ் அல்லது குறைந்தபட்ச ஃப்ளக்ஸை எதிர்கொள்கின்றன என்று நான் கருதினால் இது தூண்டப்பட்ட மின்னழுத்தமாக இருக்கும் ஆனால் நான் உறுதியாக அறிவேன் நான் ஒரு விநியோகிக்கப்பட்ட வைண்டிங்கை பெறும் போது நான் இதை எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப் போகிறேன் குறிப்பாக இது போன்ற கடிகார எதிர் திசையில் சுழலும் ஒரு புலம் பற்றி நான் பேசினால் இது முதலில் பிளக்ஸ் ஐ எதிர்கொள்ளப் போகிறது பின்னர் இது அதை எதிர்கொள்ளப் போகிறது பின்னர் இது அதை எதிர்கொள்ளப் போகிறது இது இப்படியே தொடரும் இந்த ஒவ்வொரு திருப்பத்திலும் தூண்டப்பட்ட ஈ எஃப் ன் அளவானது அடிப்படையில் நிச்சயமாக வேறுபட்டதாக இருக்கும் அவை அனைத்திலும் தூண்டப்பட்ட ஈ எஃப் இன் அதே மதிப்பை நான் பெறப்போவதில்லை நான் அவற்றைச் கூட்டினால் ஒரு திருப்பத்துக்கு தூண்டப்பட்ட ஈ எஃப் எதுவாக இருந்தாலும் கூட்டுத்தொகை ஆனது N மடங்கு என்று நான் சொல்ல முடியாது எனவே நான் விநியோகிக்கும்போது இது இப்படி மாறும் அதைக் கொஞ்சம் கவனித்துப் பார்ப்போம் பின்னர் அது Kd எனப்படும் ஒரு காரணியை அறிமுகப்படுத்துகிறது இது உண்மையில் ஒரு விநியோக காரணி மற்றும் Kd பொதுவாக 1 க்கும் குறைவாக இருக்கும் வெளிப்படையாக நான் ஒரு அளவிடக்கூடிய கூட்டலை செய்தால் நான் ஒரு திருப்பத்துக்கு N மடங்கு ஈ எஃப் ஐ தூண்டப் போகிறேன் அவை அனைத்தும் தாமதப் படுத்தப் பட்டிருப்பதால் நான் வெக்டர் கூட்டலை செய்தால் அவற்றை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒன்றுக்கொன்று தாமதப்படுத்தும் பேஸர்களாக நான் வைத்திருக்கிறேன் நான் 4 ஸ்லாட் களை எடுத்துக் கொள்ளலாம் எனவே நான் இங்கே ஒரு ஸ்லாட்டை எடுக்கப் போகிறேன் என்று சொல்லலாம் இங்கே ஒரு ஸ்லாட் இங்கே ஒரு ஸ்லாட் மற்றும் இன்னும் ஒரு ஸ்லாட் இங்கே எடுக்கிறேன் எஃப் எவ்வளவு தூண்டப்படுகிறது என்பதை நான் பார்க்க முயற்சித்தால் அது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அடுத்த ஸ்லாட்டில் தூண்டப்பட்ட ஈ ஆக இருக்கும் ஏனெனில் முதலில் ஃப்ளக்ஸ் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட்டை எதிர்கொள்கிறது இது வட துருவமானது தன்னை இணைத்துக் கொள்ளும் குறிப்பிட்ட ஸ்லாட்டுடன் தொடர்புடையது சிறிது நேரம் கழித்து அது அடுத்த ஸ்லாட்டுக்கு வருகிறது இன்னும் சிறிது நேரம் கழித்து அடுத்த ஸ்லாட்டுக்கு வருகிறது இது இப்படியே தொடரும் அவைகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று தாமதப் படுத்தப் பட்ட ஈ எஃப் இன் உச்சத்தை பெறும் எனவே நான் உண்மையில் ஒவ்வொன்றையும் வரைந்தால் இவற்றில் ஒன்று எனக்கு இருக்கலாம் அவைகளில் ஒன்றுக்கு இது போன்ற மதிப்பு இருப்பதாக நான் சொன்னால் இரண்டாவது ஒரு மதிப்பைக் கொண்டிருக்கலாம் அது இது போன்ற முதல் ஒன்றிலிருந்து தாமதமாகும் மூன்றாவது ஒரு மதிப்பு இருக்கும் அது மீண்டும் இது போன்ற இரண்டாவது ஒன்றிலிருந்து தாமதமாகும் தொடர்ச்சியான ஸ்லாட்டுகளில் தூண்டப்பட்ட ஒவ்வொரு ஈ எஃப் ன் ஒரு குறிப்பிட்ட கோணத்தால் ஒன்றுக்கொன்று தாமதமாகும் அந்த கோணம் ஆனது லைன் அல்லது ஆர்மேச்சரின் மையத்தில் சேரும் ஆரம் ஆகியவற்றின் கோணத்துடன் ஒத்திருக்கும் அருகிலுள்ள இரண்டு ஸ்லாட் களுக்கு இடையில் உள்ள கோணம் என்னவென்று நான் பார்க்க முயற்சித்தால் இதை நான் α என அழைத்தால் இவை ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று α கோண அளவு தாமதமாகப் போகின்றன இது தான் தாமதமாக இருக்கும் இந்த ஒவ்வொரு திருப்பங்களின் மின்னழுத்த B வடிவங்களை பார்க்கும்போதும் நான் இதை சந்திப்பேன் நான் இந்த தாமதங்களை α பெற போகிறேன் இதை ஓரளவு இப்படி காட்ட முடியும் ஒருவேளை ஒரு ஈ எஃப் இது போல இருக்கலாம் எஃப் இது போன்றது மூன்றாவது ஈ எஃப் இது போன்றது எஃப் க்கும் உச்ச மதிப்பு அல்லது அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் அவை நேர அளவில் தாமதமாகின்றன ஏனெனில் வட துருவமானது அந்த வைண்டிங்க்குகள் ஒவ்வொன்றையும் சிறிது நேர தாமதத்திற்குப் பிறகு எதிர்கொள்கிறது ஏனென்றால் அது அடுத்த ஸ்லாட்டுகளை எதிர்கொள்ளும் முன் α கோணம் பயணிக்க வேண்டும் நான் இதை E1 என்று சொல்லலாம் இது E2 இது E3 என்று சொல்லலாம் நான் அவற்றை வெக்டர் முறையில் காட்டுகிறேன் நான் மூன்று EMF களை வைத்திருக்கப் போகிறேன் அவை அருகிலுள்ள ஸ்லாட்டுகளில் இருக்கும் மூன்று அருகிலுள்ள வைண்டிங்குகளுடன் ஒத்திருக்கும் நான் இதைப் பெறப்போகிறேன் நான் மூன்று ஸ்லாட் களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் நான் இன்னும் அதிகமாக எடுத்திருக்க முடியும் ஆனால் நாம் முழு விஷயத்தையும் பார்க்க முயற்சிக்கிறோம் நான் அவற்றை வெக்டர் முறையில் கூட்டும் போது இதை மொத்த ஈ எஃப் ஆகப் பெறப் போகிறேன் வெக்டர் முறையில் நான் மூன்று ஈ எஃப் ஐ எந்த நேரத்திலும் வைத்திருக்க வேண்டும் அது மொத்த ஈ ஆக இருக்கும் இது ஒரு பேஸ் க்கான மொத்த ஈ இவை ஒரு குறிப்பிட்ட பேஸ் க்கான வைண்டிங் என கருதினால் அது A பேஸ் அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மின்னழுத்தங்களின் அளவிடல் தொகையால் வகுக்கப்பட்ட மின்னழுத்தங்களின் வெக்டர் தொகையின் விகிதமாக விநியோக காரணி இருக்கும் டிரான்ஸ்பார்மர்களில் உள்ள வைண்டிங்குகளில் இட விநியோகம் இல்லை எல்லா வைண்டிங்குகளும் செறிவானவை இதனால் அவைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தூண்டப்பட்ட ஈ எஃப் உச்சத்தை பெறுகின்றன எந்த பேஸ் மாற்றமும் இல்லை ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் விஷயத்தில் ஒரு பேஸ் மாற்றம் உள்ளது ஏனெனில் நான் அவற்றை சிறப்பாக விநியோகிக்கப் போகிறேன் அதுதான் காரணம் மின்மாற்றியின் மின்னழுத்தத்திற்கு ஒத்த இந்த அளவிடல் கூட்டுத்தொகை என்னிடம் உள்ளது அதேசமயம் வெக்டர் கூட்டுத்தொகை ஒரு மின் தூண்டல் இயந்திரம் அல்லது ஒத்திசைவு இயந்திரத்தில் எனக்குக் கிடைக்கிறது இப்போது நான் இந்த கோணத்தை பிரித்து செங்குத்தாக வரைய முயற்சித்தால் இது செங்குத்தாக இருந்தால் 90 டிகிரி ஆகும் எனவே இது α 2 ஆக இருக்கும் இதுவும் α 2 ஆகஇருக்கும் இந்த மின்னழுத்தத்தின் பாதி மதிப்பு என்ன என்பதை இப்போது பார்க்க முயற்சிக்கிறேன் இதை நான் OPQ என அழைத்தால் OP 2 என்ன என்பதை மிட் பாயிண்டிலிருந்து P அல்லது மிட் பாயிண்டிலிருந்து O என்ன என்பதில் இருந்து கணக்கிடலாம் எனவே இதை ஆர் என்று எழுதலாம் ஸ்டேட்டரின் முழுமையான வட்ட கட்டமைப்பின் ஆரம் PR ஆக இருக்கும் என்று சொல்லலாம் ஸ்டேட்டரின் உள் விளிம்பு ஆனது இங்கே கோணம் எதுவாக இருந்தாலும் அதனால் பெருக்கப்படுகிறது எனவே நான் ஐப் பெறப் போகிறேன் ஆரம் எதுவாக இருந்தாலும் அதனால் இது பெருக்கப்படும் இது ஆரம் ஆகும் இது ஹைபோடென்யூஸ் ஆகும் எனவே நான் என்று சொல்ல வேண்டும் எனவே மின்னழுத்தம் என்று நான் சொல்ல முடியும் அத்தகைய n மின்னழுத்தங்கள் என்னிடம் இருந்தால் அத்தகைய வெக்டர்களின் மொத்த எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் அளவிடுதல் கூட்டுதொகை அடிப்படையில் n மடங்கு இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் அதேசமயம் நான் வெக்டர் கூட்டு தொகையைப் பார்க்க முயற்சித்தால் மீண்டும் இங்கே செங்குத்தாக வரைகிறேன் உண்மையில் இதை 90 டிகிரி புள்ளியாக பார்க்கிறேன் இது ஆரம் அளவு இல்லை ஆனால் அது ஒரு பெரிய வட்டம் என்று கருதுகிறேன் ஆரம் எதுவாக இருந்தாலும் இந்த நீளம் எதுவாக இருந்தாலும் அது உண்மையில் இவ்வளவு வித்தியாசத்தைக் கொண்டிருக்கப்போவதில்லை இது ஒரு வித்தியாசத்தையும் கொண்டிருக்கப்போவதில்லை இதை நான் nα 2 என்று எழுத முடியும் இது nα 2 ஐயும் கொண்டுள்ளது இங்கே நான் அவற்றில் மூன்றை மட்டுமே கருதுகிறேன் ஆனால் ஒரு பெரிய இயந்திரத்தில் இதுபோன்ற n எண்ணிக்கையிலான விஷயங்கள் இருக்கும் எனவே நான் PQ அல்லது OQ எதுவாக இருந்தாலும் அதை nα 2 ஆல் பெருக்கப் போகிறேன் அவை அனைத்தும் இயந்திரத்தின் ஆரங்கள் இது 2 மடங்கு ஆக இருக்கும் இது ஒட்டுமொத்த நீளமாக இருக்கும் இது OPQR என்று நான் சொன்னால் இது S OS ஆனது ஆக இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டும் இது உண்மையில் வெக்டர் கூட்டு தொகை அதேசமயம் அளவிடுதல் கூட்டு தொகை ஆக இருக்கும் நான் என எழுத முடியும் இங்கே α என்பது மையத்தில் உள்ள கோணம் அல்லது அருகருகில் உள்ள ஸ்லாட் களுக்கு இடையில் உள்ள கோண மாற்றம் 360 ஸ்லாட் கள் இருந்தால் நான் 2 அருகருகில் உள்ள ஸ்லாட் களுக்கு இடையில் 1 டிகிரி மட்டுமே கொண்டிருக்கப் போகிறேன் முழுமையான 360 டிகிரியில் எத்தனை ஸ்லாட் கள் உள்ளன என்பதைப் பொறுத்து நான் α என்ன என்பதைக் கணக்கிட முடியும் இது அருகருகில் உள்ள 2 ஸ்லாட் களுக்கு மையத்தில் நீட்டிக்கப்பட்ட கோணம் N என்பது ஒரு பேஸ் க்கு ஒரு துருவத்திற்கு எத்தனை ஸ்லாட் கள் ஒதுக்கப்படுகின்றன எனவே நாம் உண்மையில் என எழுதியதை இந்த ஃப்ளக்ஸ் என்று சொல்ல வேண்டும் இது ஒரு துருவத்திற்கான ஃப்ளக்ஸ் உடன் ஒத்திருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும் ஏனெனில் என்னிடம் N எண்ணிக்கையிலான துருவங்கள் உள்ளது அது பல துருவங்களால் பெருக்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு துருவத்திற்கும் ஒரு A இருக்கும் A A1 A2 மற்றும் பல இருக்கும் என்னிடம் மேலும் துருவங்கள் இருந்தால் அதற்கேற்ப தென் துருவத்திற்கு நான் A' A'1 A'2 மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கிறேன் ஒரு துருவத்திற்கான ஃப்ளக்ஸ் உடன் ஒத்திருக்கும் இறுதியில் தூண்டப்பட்ட மின்னழுத்தத்தைப் பார்க்கிறோம் ஆனால் நாம் இறுதியில் இதை பெருக்கும்போது இது ஒரு பேஸ் க்கான திருப்பங்களின் எண்ணிக்கையாக இருக்கும் அவை அனைத்தும் இறுதியில் ஒன்றாக கூட்ட படுகின்றன ஏனென்றால் அவை அனைத்தும் இறுதியில் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன என்று கருதுகிறேன் இதை நான் Kd ஆல் பெருக்கப் போகிறேன் அங்கு Kd என்பது விநியோக காரணியாகும் ஏனென்றால் அவை அனைத்தும் ஒரே ஸ்லாட்டில் அமைந்திருப்பதாக நாம் கருதுகிறோம் அதனால்தான் நாம் அவற்றை கூட்டினோம் அவற்றை N ஆல் பெருக்கினோம் ஆனால் அவை ஒரே ஸ்லாட் ல் இல்லை அவை அருகிலுள்ள ஸ்லாட் களில் அமைந்துள்ளன அவற்றுக்கு இடையில் நான் நிச்சயமாக பேஸ் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் என்னால் அளவிடக்கூடிய கூட்டு தொகையை உருவாக்க முடியாது மாறாக நான் ஒரு வெக்டர் கூட்டு தொகையை உருவாக்க வேண்டும் நாம் ஊர்ந்து செல்லும் இதை பெற போகிறோம் மின் தூண்டல் மோட்டார் மற்றும் ஒத்திசைவு இயந்திரத்தில் நான் வைண்டிங்கை விநியோகிக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த Kd ஆனது ஊர்ந்து செல்லும் நான் தூண்டப்பட்ட ஈ எஃப் ஐப் பார்த்தால் அந்த இரண்டுக்கும் இந்த காரணி Kd இருக்கும் நாம் பொதுவாகக் கருதும் இன்னும் ஒரு காரணி உள்ளது இது Kp பிட்ச் காரணி என்று அழைக்கப்படுகிறது முன்னோக்கி சென்ற மற்றும் திரும்பியதுக்கு இடையில் முழுமையான கோணம் 180 டிகிரி என்று பொதுவாக நாம் கருதுகிறோம் குறிப்பாக இரண்டு துருவங்களுக்கு இது வூண்ட் செய்யப்பட்டிருந்தால் அது 180 டிகிரியாக இருக்கும் இது நான்கு துருவங்களுக்கு வூண்ட் செய்யப்பட்டிருந்தால் அது 90 டிகிரியாக இருக்கும் ஆனால் மின்சார ரீதியாக இது இன்னும் 180 டிகிரியாக இருக்கும் என நாம் கருதுகிறோம் நான் பொதுவாக இதை ஒரு ஸ்டேட்டரில் பெற போகிறேன் இது A மற்றும் இது A என்றால் நான் இந்த இரண்டிற்கும் இடையில் 180 டிகிரி மாற்றம் இருக்கும் இது உண்மையில் வட துருவத்தின் அதிகபட்ச பிளக்ஸ் ஐ எதிர்கொள்ளும் போது இது ஒரே நேரத்தில் தென் துருவத்தின் அதிகபட்ச பிளக்ஸ் ஐ எதிர்கொள்ளும் தூண்டப்பட்ட ஈ எஃப் ஐப் பார்க்கும்போது அவற்றில் இரண்டை நான் நேரடியாகச் கூட்ட முடியும் A மற்றும் A' ஆகியவற்றில் தூண்டப்பட்ட ஒட்டுமொத்த மின்னழுத்தம் இரண்டு முறை E என்று நான் சொல்ல முடியும் அதைத்தான் நான் கருதப் போகிறேன் ஆனால் வடிவமைப்பில் பெரும்பாலான நேரம் அப்படி இருக்க வேண்டியதில்லை அவர்கள் உண்மையில் பிட்ச் ஐ 180 டிகிரிக்கு சற்று குறைவாக வைக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் A இங்கே உள்ளது A உண்மையில் இங்கே எங்காவது இருக்கலாம் ஒருவேளை A இன் நிலைக்கு 30 டிகிரி அல்லது 15 டிகிரி முன்னால் இருந்திருக்க வேண்டும் எனக்கு சரியாக 180 டிகிரி பேஸ் மாற்றம் உள்ளது நான் இயந்திரத்தை எவ்வாறு வடிவமைக்கிறேன் என்பதைப் பொறுத்து இதை நான் 150 டிகிரி அல்லது 170 டிகிரி அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றாக வைத்திருக்கலாம் அலைவடிவத்தில் உள்ள சில ஹார்மோனிக்ஸை அகற்ற இது குறிப்பாக செய்யப்படுகிறது ஹார்மோனிக்ஸ் கள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன என்ற விவரங்களை நான் சொல்ல போவதில்லை நீங்கள் இதைப் படிக்க விரும்பினால் நீங்கள் அதை PCs ன் பின் இணைப்புகளிலிருந்து செய்யலாம் ஆர்மேச்சர் வைண்டிங் பற்றி ஒரு பின் இணைப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது நான் அதை சொன்னால் இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் எனவே நான் ஹார்மோனிக் எலிமினேஷனில் இறங்க விரும்பவில்லை ஆனால் பொதுவாக இந்த வகையான பிட்ச் ஆனது குறுகிய பிட்ச் என்று அழைக்கப்படுகிறது சாதாரண பிட்ச் 180 டிகிரி ஆனால் நான் பிட்ச் ஐ 180 டிகிரிக்கு கீழே குறைக்கப் போகிறேன் எனவே இதை குறுகிய பிட்ச் என்று அழைக்கிறோம் எனவே நான் குறுகிய பிட்ச் செய்யும் போதெல்லாம் நான் உண்மையில் E E கொண்டிருக்கப் போகிறேன் அவற்றில் ஒன்றை நான் E ஆகவும் இன்னொன்றையும் E ஆக வைத்திருக்க வேண்டும் நான் அளவிடல் கூட்டலை செய்யும் போது இது A உடன் ஒத்திருக்கிறது இது A' உடன் ஒத்திருக்கிறது நான் அளவிடுதல் கூட்டலை செய்யும்போது அது வெறுமனே 2E ஆக இருக்கும் இவை இரண்டும் வட துருவத்தின் அதிகபட்ச வலிமையையும் தென் துருவத்தின் அதிகபட்ச வலிமையையும் எதிர்கொள்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடம் 180 டிகிரி பிட்ச் இருந்தால் மட்டுமே இது நடக்கும் அவைகள் இரண்டும் ஒரே நேரத்தில் வட துருவத்தின் அதிகபட்ச வலிமையையும் தென் துருவத்தின் அதிகபட்ச வலிமையையும் எதிர்கொள்ளப் போகின்றன அதற்கு பதிலாக இது A ஆனது வட துருவத்தின் அதிகபட்ச வலிமையை எதிர்கொள்ளும் நேரத்தை விட சற்று பின்னர் தென் துருவத்தின் அதிகபட்ச வலிமையை எதிர்கொள்கிறது ஏனெனில் இது இந்த திசையில் சுழலும் இதன் காரணமாக அவை இரண்டும் ஒரே நேரத்தில் வட துருவங்கள் மற்றும் தென் துருவங்களின் அதிகபட்ச வலிமையை எதிர்கொள்ளவில்லை என்பதை நான் காணப்போகிறேன் இரண்டு அதிகபட்ச மின்னழுத்தங்கள் அல்லது உச்ச மின்னழுத்தங்கள் மீண்டும் நேரம் மாற்றப்படப் போகின்றன அவற்றில் ஒன்று இதுபோன்று இருக்கலாம் மற்றொன்று இது போன்றது என நான் சொல்லலாம் ஒருவேளை இது A மற்றும் இது A அந்த மின்னழுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நான் மாற்றப்பட்டதைப் போல காட்டுகிறேன் இப்போது இந்த மாற்றத்தின் கோணம் எவ்வளவு என்பது இந்த குறுகிய பிட்ச் கோணம் எவ்வளவு என்பதைப் பொறுத்தது நான் 180 டிகிரிக்கு பதிலாக 150 டிகிரியில் A ஐ வைக்கிறேன் என்று சொன்னால் நான் இந்த கோணத்தை 30 டிகிரியாக பெற போகிறேன் இது குறுகிய பிட்ச் கோணம் எதுவாக இருந்தாலும் அதை 180 ல் இருந்து கழித்தால் கிடைக்கும் A மற்றும் A இல் தூண்டப்பட்ட மின்னழுத்தங்களுக்கு இடையில் உள்ள பேஸ் மாற்றமாக இதை நான் பெறப்போகிறேன் இந்த கோணத்தை y என்று அழைக்கிறேன் இப்போது வெக்டர் கூட்டு தொகை இதுவாக இருக்கும் எனவே இதை PQR என எழுதுகிறேன் இந்த முக்கோணத்தை நான் PQR என குறிப்பிடுகிறேன் எனவே இது γ 2 ஆகவும் இது வடிவவியலால் γ 2 ஆகவும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல முடியும் ஏனெனில் இது 180 y ஆக இருந்தால் நான் இந்த மூன்றையும் கூட்டும் போது 180 கிடைக்கும் எனவே இந்த இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இது ஒரு இரு சம பக்க முக்கோணம் நான் இங்கே கோணமாக γ 2 இங்கே கோணமாக γ 2 பெறுவேன் இதை மைய புள்ளியாக எழுதுகிறேன் எனவே இந்த புள்ளியை நான் O என்று குறிப்பிடலாம் எனவே OP ஐ E என எழுத முடியும் இந்த நீளத்தை E என அழைத்தால் இது ஆக இருக்கும் நான் வெக்டர் கூட்டு தொகையை விரும்பினால் அது ஆக இருக்கும் ஏனென்றால் நான் இறுதியில் இந்த நீளம் மற்றும் இந்த நீளத்தையும் எடுக்க வேண்டும் அதேசமயம் நான் அளவிடுதல் தொகையைப் பார்த்தால் நாம் அதை ஏற்கனவே 2E என்று எழுதினோம் எனவே பிட்ச் காரணி அல்லது y என்பது பிட்ச் சுருக்கப்பட்ட கோணம் 180 டிகிரிக்கு பதிலாக நான் அதை எவ்வளவு சுருக்கிவிட்டேன் பிட்ச் காரணி எவ்வளவு என்பதை அது எனக்குத் தரப்போகிறது இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் அதாவது Kp மற்றும் Kd ஆகியவற்றின் பெருக்கல் Kw என அழைக்கப்படுகிறது இது வைண்டிங் காரணி முதல் ஒன்று வைண்டிங் விநியோகம் அடிப்படையில் உள்ளது இரண்டாவது ஒரு வைண்டிங் குறுகிய பிட்ச் காரணமாக உள்ளது நான் அதை 180 டிகிரியில் சரியாக செய்யக்கூடாது இதன் காரணமாக மீண்டும் மின்னழுத்தத்தில் ஒருவித குறைப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது ஒட்டுமொத்தமாக நான் மின்னழுத்தத்தை என எழுத முடியும் நான் மின்மாற்றியைப் பார்க்கும்போது அல்லது ஒரு மின் தூண்டல் மோட்டார் அல்லது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தைப் பார்க்கும்போது விநியோகிக்கப்பட்ட வைண்டிங் காரணமாக மின்னழுத்தத்தில் சிறிது குறைப்பு கிடைக்கும் ஆனால் இரும்பின் அதிகபட்ச பகுதியை திறம்பட பயன்படுத்த விரும்புகிறோம் ஸ்லாட் முழுவதும் வைண்டிங்க்குகளை வைக்க முயற்சிப்பதன் காரணம் இதுதான் நாம் அதை செய்ய முடிந்தால் ரோட்டரின் முழு மேற்பரப்பையும் ஸ்டேட்டரையும் பயன்படுத்துகிறோம் பொதுவாக நாம் விநியோகிக்க காரணம் அதுதான் ஒரு மின்மாற்றி அல்லது ஒரு மின் தூண்டல் மோட்டார் அல்லது ஒத்திசைவான இயந்திரத்திற்கான அதன் வைண்டிங்க் அடிப்படையில் கட்டமைப்பிற்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன என்பதை இப்போது நாம் பார்த்திருக்கிறோம் முதலில் ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் திறந்த சுற்று பண்புகளைப் பார்ப்போம் இது ஒரு டிசி இயந்திரத்தின் விஷயத்தில் நாம் செய்ததைப் போன்றது தான் சி ஜெனரேட்டரின் விஷயத்தில் டி சி ஜெனரேட்டரை ஒரு பிரைம் மூவர் உதவியுடன் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இயக்க வேண்டும் பின்னர் நாம் புல எக்ஸைடேசன் கொடுத்தோம் புலம் எக்ஸைடேசன் மெதுவாக அதிகரிக்கப்பட்டது பின்னர் உருவாக்கப்பட்ட மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் அது திறந்த சுற்றில் ஆர்மேச்சருடன் அளவிடப்படுகிறது எனவே திறந்த சுற்று பண்புகளை பெறுவதற்கு நாம் அதையே செய்யப் போகிறோம் நாம் அதை இயக்கப் போகிறோம் எனவே பிரைம் மூவரின் 9prime mover வேகம் ஒத்திசைவான வேகமாக இருக்கும் நாம் வேறொரு மோட்டார் அல்லது மற்றொரு ஐசி எஞ்சின் அல்லது வேறு ஏதேனும் பிரைம் மூவர் வைத்திருக்கப் போகிறோம் அடிப்படையில் இயந்திரத்தை இயக்க அந்த வேகத்தை நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் அந்த வேகம் ஒத்திசைவு வேகத்துடன் சரியாக ஒத்திருக்க வேண்டும் ஏனெனில் பெரும்பாலான ஒத்திசைவு ஜெனரேட்டர்கள் 50 ஹெர்ட்ஸுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை 50 ஹெர்ட்ஸுக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தால் அது 4 துருவ இயந்திரம் என்றால் நீங்கள் அதை 1500 ஆர்பிஎம்மில் இயக்க வேண்டும் இது 50 ஹெர்ட்ஸுக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தால் ஆனால் அது 2 துருவ இயந்திரமாக இருந்தால் அதை 3000 ஆர்பிஎம்மில் இயக்க வேண்டும் எனவே வேகத்தை ஒரு மாறிலியாக வைத்திருக்கப் போகிறோம் எங்களிடம் உண்மையில் ஆர்மேச்சர் உள்ளது இது மூன்று பேஸ் ஆர்மேச்சர் மற்றும் இங்கே எனது புலம் இருக்கும் புலத்துக்கு நான் ஒரு மின்னோட்டத்தை கொடுக்கப் போகிறேன் இது தொடர்ந்து மாறுபடும் எனவே புலம் மின்னோட்டத்தின் வெவ்வேறு மதிப்புகளில் தூண்டப்பட்ட ஈ எஃப் என்ன என்பதை என்னால் அளவிட முடியும் நான் புலத்தை வைத்திருக்கப் போகிறேன் இங்கே நான் புலத்தை தனித்தனியாகக் காட்டுகிறேன் அதனுடன் வைண்டிங் இருக்கக்கூடாது ஆனால் நான் இதை ஒத்திசைவான வேகத்தில் சுழற்றப் போகிறேன் இப்போது நான் உண்மையில் புலம் மின்னோட்டமாக இருக்கும் மின்னோட்டத்தை செலுத்தப் போகிறேன் மேலும் நான் ஒரு அம்மீட்டரை வைப்பேன் இதனால் புலம் மின்னோட்டத்தை என்னால் அளவிட முடியும் ஒரு மாறி மின்னழுத்தத்தை நான் வழங்கப் போவதால் இதை நான் ஒரு பொடென்ஷியல் டிவிடெர் ஆக பெறப்போகிறேன் நான் ஒரு பொடென்ஷியல் டிவிடெர் ஐ பெறப் போகிறேன் இது உண்மையில் ஒரு டி சி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அம்மீட்டரை இங்கே இணைக்கப் போகிறேன் இது ஒரு ஜாக்கி புள்ளியின் உதவியுடன் இணைக்கப் பட போகிறது எனது புல அமைப்பில் அடிப்படையில் ஒரு மாறி மின்னழுத்தம் பயன்படுத்துவேன் இதன் காரணமாக நான் எவ்வளவு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறேன் என்பதைப் பொறுத்து மின்னோட்டங்களின் வெவ்வேறு மதிப்புகளைப் படிக்கும் அம்மீட்டரைப் பெறப்போகிறேன் இப்போது லைன் டு லைன் அல்லது நடுநிலை மற்றும் பேஸ் க்கு இடையில் வரும் மின்னழுத்தம் என்ன என்பதை நான் அளவிடுவேன் எனவே நான் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வரும் மின்னழுத்தத்தை இங்கே வரைய போகிறேன் இது எனது VG அல்லது EG ஆகும் இதை உருவாக்கப்படும் மின்னழுத்தம் என அழைக்கிறேன் புல மின்னோட்டத்தைப் பொறுத்து இது மாறுபடும் சி இயந்திரத்தின் விஷயத்தில் எனக்குக் கிடைத்ததைப் போன்ற ஒத்த பண்புகள் என்னிடம் இருக்கலாம் எனவே நான் எஞ்சிய மின்னழுத்தத்தின் மிகக் குறைந்த அளவைப் பெறுவேன் ஆனால் இறுதியில் அது அதிகரிக்கும் மற்றும் அது ஒரு சில நேரத்தில் நிறைவுறும் எனவே இது ஒரு ஒத்திசைவான ஜெனரேட்டரில் உள்ளே உருவாக்கப்படும் மின்னழுத்தம் என்ன என்பதற்கான அறிகுறியை உங்களுக்கு இது வழங்குகிறது ஒத்திசைவான ஜெனரேட்டர் அல்லது ஒத்திசைவான இயந்திரத்தின் கூடுதல் பண்புகள் மற்றும் அதற்கு சமமான சுற்று ஆகியவற்றைப் பார்ப்போம்